வெப்ப உருவாக்கம் ஐ விமானம் மற்றும் உருளை சுவர் சரி நாம் தொடங்குவோம் எனவே இந்த சித்தரிப்பை உருவாக்குவதன் மூலம் தொடங்குகிறோம் மற்றும் அல்லது வெப்பநிலைப் பரவலானது q டாட் L சதுரத்தால் 2k ஆல் 1 கழித்தல் x சதுரம் L சதுரம் மற்றும் T2 மைனஸ் T1 ஐ 2 ஆல் x ஆல் L பிளஸ் T1 மற்றும் T2 ஆல் 2 வகுத்தல் என்று நாம் கூறினோம் சரி எனவே அதுதான் தீர்வு வெப்பநிலை விவரம் என்னவாக இருக்கும் மாணவர் பரவளைய பரவளையம் மாணவர் அது சமச்சீராக இருக்குமா அது சமச்சீரற்றதாக இருக்குமா அது ஏன் சமச்சீரற்றது ஏனெனில் எனவே அது சமச்சீரற்றதாக இருக்கும் அதிகபட்சம் எங்கே இருக்கும் உங்களால் யூகிக்க முடியுமா மாணவர் T1 க்கு அருகில் பாருங்கள் உண்மையில் சென்று சதி செய்யாமல் கணினியைப் பார்ப்பதன் மூலம் நீங்கள் பார்க்கக்கூடிய பல உள்ளுணர்வு விஷயங்கள் உள்ளன அமைப்பின் இந்த உள்ளுணர்வு நடத்தைகளைப் படம்பிடிப்பது மிக மிக முக்கியம் எனவே உங்களிடம் அதிகபட்சம் உள்ளது அந்த மாதிரியான சுயவிவரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வகையான தீர்வுக்கு இது வெப்பநிலை விநியோகம் இப்போது T1 என்பது T2க்கு சமமாக இருந்தால் மேற்பரப்பு வெப்பநிலையைச் சொல்லலாம் சரியா பின்னர் சுயவிவரம் சமச்சீராக இருக்கும் இல்லையா எனவே நாம் ஒரு சமச்சீர் சுயவிவரத்தை வைத்திருக்க வேண்டும் நம்மிடம சமச்சீர் வெப்பநிலை சுயவிவரம் இருக்கும் எனவே தீர்வு T2 என்பது T1 க்கு சமம் எனவே இரண்டாவது பதவிக்காலம் மறைந்துவிடும் இது Ts ஆக இருக்கும் எனவே தீர்வு Tx க்கு சமமான q dot L சதுரம் 2k ஆக 1 கழித்தல் x சதுரம் L சதுரம் மற்றும் Ts ஆக இருக்கும் எனவே 2 பரப்புகளின் வெப்பநிலை இரண்டு மேற்பரப்புகளும் Tsக்கு சமமாக இருக்கும் போது அதுவே தீர்வு இப்போது இது ஒரு முக்கியமான அவதானிப்பு மற்றும் உண்மையில் நான் ஏன் இந்த வகையான ஒருங்கிணைப்பு அமைப்பைத் தேர்ந்தெடுத்தேன் என்பதை இப்போது விளக்குகிறேன் எனவே இந்த தீர்வு நீங்கள் ஒரு அடியாபாடிக் எல்லையைக் கொண்டிருக்கும் பிரச்சனையின் தீர்வாகும் எனவே உங்களிடம் ஒரு ஸ்லாப் உள்ளது அங்கு நீங்கள் x க்கு சமமான அடியாபாடிக் எல்லையை வைத்திருக்கிறீர்கள் அதாவது வெப்ப இழப்பு இல்லை அல்லது வெப்ப பரிமாற்றம் இல்லை x இல் 0 க்கு சமமான வெப்ப பரிமாற்றம் 0 ஆகும் எனவே நாம் விவாதித்த இரண்டாவது எல்லை நிலையை நினைவில் கொள்ளுங்கள் நிலையான ஃப்ளக்ஸ் இங்கு மாறிலி 0 ஃப்ளக்ஸ் எல்லை நிலை இல்லை இதுவும் இந்தச் சிக்கலுக்குத் தீர்வாகும் மற்றும் இது ஒரு தீர்வாக இருப்பதற்குக் காரணம் மைனஸ் எல் முதல் பிளஸ் எல் வரையிலான தீர்வைப் பார்த்தால் ஒரு தீர்வு சமச்சீராக இருப்பதால் இது x இல் சமச்சீர் 0 ஃப்ளக்ஸ் 0 dx இன் dT என்பது அந்த இடத்தில் 0 ஆகும் எனவே இந்த சிக்கலின் தீர்வு இந்த சிக்கலுக்கும் தீர்வாகும் எனவே ஒருங்கிணைப்பு அமைப்பை மறுவரையறை செய்து சிக்கலைப் பார்ப்பதன் மூலம் நீங்கள் மற்றொரு சிக்கலுக்கான தீர்வை இலவசமாகப் பெற்றீர்கள் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான பகுதி இது நீங்கள் பார்க்கும் எந்த அமைப்பும் உங்கள் ஒருங்கிணைப்பு அமைப்பை எவ்வாறு வரையறுப்பது என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இதனால் உங்கள் தீர்வு நீங்கள் வழக்கமாகப் பெறுவதை விட அதிக நுண்ணறிவைத் தரப் போகிறது எனவே நீங்கள் பொறியியல் சிக்கல்களைத் தீர்க்கும் போது இது மிகவும் முக்கியமானது ஒரு ஒருங்கிணைப்பு அமைப்பை எவ்வாறு சரியாக வரையறுப்பது அதனால் நீங்கள் நன்றாகப் பெறுவீர்கள் நீங்கள் வழக்கமாகப் பெறுவதை விட சிறந்த நுண்ணறிவு எனவே இங்கு எதிர்ப்புக் கருத்தைப் பயன்படுத்தலாமா இந்த பிரச்சனைக்கான எதிர்ப்பை வரையறுக்க முடியுமா நீங்கள் என்ன நினைக்கறீர்கள் வெப்பநிலை ஒரே மாதிரியாக இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த வெப்பநிலை வேறுபாடு உள்ளது பதில் என்ன இல்லை ஏன் அது சரி நீங்கள் ஒரு தலைமுறை காலத்தை வைத்திருக்கும்போது இது மிகவும் முக்கியமானது நீங்கள் வெப்பத்தை உருவாக்கும் காலத்தை வைத்திருக்கும்போது மின்தடை வலையமைப்பின் முழுக் கருத்தும் கணினியின் உள்ளே உருவாக்கப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு 0 அமைப்பிலிருந்து வெப்ப உற்பத்தி அல்லது வெப்ப இழப்பு எதுவும் இல்லை அதாவது கணினியிலிருந்து நிகர வெப்பப் பரிமாற்ற வீதம் நிலையானது நீங்கள் வெப்பத்தை உருவாக்கும் போது கணினியில் வெவ்வேறு இடங்களில் நிகர வெப்ப பரிமாற்ற வீதம் நிலையானதாக இருக்காது எனவே இந்த வேறுபாட்டை உணர்ந்துகொள்வதற்கு இது மிகவும் முக்கியமானது வெப்ப உருவாக்கம் அல்லது வெப்ப மூழ்கிச் சொல் கணினியில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு எதிர்ப்பு நெட்வொர்க் கருத்தைப் பயன்படுத்த முடியாது எனவே நாம் எதிர்ப்புக் கருத்துக்களைப் பயன்படுத்த முடியாது நிகர வெப்பப் பரிமாற்ற வீதம் நிலையானதாக இல்லாவிட்டால் வெப்ப எதிர்ப்பு நெட்வொர்க் என்று கூறி நான் தகுதி பெற வேண்டும் உண்மையில் இதை உணர்ந்து கொள்வது கடினம் அல்ல நிகர வெப்ப பரிமாற்ற வீதம் வெப்பநிலையின் முதல் வழித்தோன்றலைப் பொறுத்தது இல்லையா எனவே qx என்பது dx ஆல் dT இல் k A ஐ கழித்தல் ஆகும் எனவே இப்போது அது பதவியின் செயல்பாடாக இருக்கும் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் என இது ஒரு பரவளைய அமைப்பு மற்றும் எனவே முதல் வழித்தோன்றல் நிலையின் செயல்பாடாக இருக்கும் அதாவது qx இப்போது ஒரு நிலை சார்ந்த அளவு ஆகும் எனவே ஸ்லாப் உள்ளே எந்த நிலையிலும் வெப்ப பரிமாற்ற வீதம் நிலையானதாக இருக்காது எனவே வெப்ப உருவாக்கம் அல்லது ஹீட் சிங்க் இல்லாத அமைப்பிற்கும் வெப்ப உற்பத்தி அல்லது வெப்ப மடு இருக்கும் அமைப்பிற்கும் இடையே உள்ள பெரிய வித்தியாசம் இதுவாகும் இந்த வேறுபாட்டைப் புரிந்து கொள்ள இது மிகவும் முக்கியமானது எனவே நிகர வெப்ப பரிமாற்ற வீதம் நிலையானதாக இல்லாத அமைப்பிற்கு எதிர்ப்புக் கருத்து செல்லுபடியாகாது இது நிலையின் செயல்பாடாக இருந்தால் நீங்கள் எதிர்ப்பு நெட்வொர்க் கருத்தைப் பயன்படுத்த முடியாது எனவே நாம் என்ன செய்வது எதிர்ப்பு நெட்வொர்க் கருத்தைப் பயன்படுத்த முடியாவிட்டால் நாம் என்ன செய்வது அசல் விநியோகத்தை நாம் சமாளிக்க வேண்டும் எனவே நாம் எதிர்ப்பு நெட்வொர்க் கருத்தைப் பயன்படுத்தும்போது எதிர்ப்புகளை அறிந்திருக்கும் வரை வெப்பநிலையின் விநியோகத்தைப் பற்றி நாம் கவலைப்படவில்லை என்பதை நினைவில் கொள்க எதிர்ப்பின் அடிப்படையில் முழு வெப்பப் போக்குவரத்து செயல்முறையையும் நெட்வொர்க் வடிவில் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் மற்றும் சில பண்புகளை நாம் கண்டறிய முடியும் ஆனால் நெட்வொர்க்கைப் பயன்படுத்தி நம்மால் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாவிட்டால் அசல் சமன்பாட்டை நாம் சமாளிக்க வேண்டும் எனவே இது ஒரு முழுமையான விளக்கமா வெப்பநிலை விவரக்குறிப்பைக் கண்டுபிடிக்க முடியுமா ஏன் இல்லை நமக்கு q dot தெரிந்தால் அதை சரியாக கண்டுபிடிக்க முடியுமா எனவே q புள்ளி தெரிந்தால் நாம் வெப்பநிலை சுயவிவரத்தை விவரிக்கலாம் அல்லது கண்டுபிடிக்கலாம் மற்றும் விகிதம் போன்றவற்றின் அடிப்படையில் அனைத்து பண்புகளையும் முதல் வழித்தோன்றல் மூலம் எளிதாகக் கண்டறியலாம் இப்போது நமக்கு என்னவென்று தெரியவில்லை என்று வைத்துக்கொள்வோம் q dot என்றால் என்னவென்று நமக்குத் தெரியாது என்று வைத்துக் கொண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு யூனிட் வால்யூமிற்கு உருவாக்கப்படும் வெப்பத்தின் நிகர அளவு என்னவென்று நமக்குத் தெரியாது என்று வைத்துக்கொள்வோம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏதேனும் ஆலோசனைகள் இன்னும் இருக்கிறதா இன்னும் தீர்க்கக்கூடிய பிரச்சனையா நாம் இன்னும் அளவிட முடியுமா நீங்கள் என்ன நினைக்கறீர்கள் நமக்கு சில கூடுதல் தகவல்கள் தேவையா எனவே கவனிப்பு x இல் 0 க்கு சமம் நீங்கள் x சமம் 0 என்று சொன்னபோது இந்த சமன்பாட்டில் சில எளிமைப்படுத்தல் ஏற்படுகிறது இல்லையா எனவே q புள்ளி தெரியவில்லை என்றால் நாம் வேறு சில வெப்பநிலையை அளவிட முடியும் இல்லையா எனவே q புள்ளி தெரியவில்லை என்றால் நாம் குறைந்தபட்சம் வேறு ஏதாவது இடத்தில் வெப்பநிலையை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அதை எப்படி செய்வது என்று நமக்குத் தெரியும் என்று சொல்லலாம் சரியா இது நடைமுறையில் செய்யப்படும் முறை என்னவென்றால் தெர்மோகப்பிள் என்று ஒன்று உள்ளது எனவே தெர்மோகப்பிள் என்பது ஒரு செப்பு கம்பியாகும் இது மிகவும் அதிக கடத்துத்திறன் கொண்டது இதனால் மாற்றப்படும் வெப்பத்தின் அளவு வெப்பத்தை மாற்றுவதற்கு எடுக்கும் நேரம் பரிமாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவை அளவிட மற்றும் வெப்பநிலையைக் கண்டறிய மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே இது ஒரு வேகமான பதிலளிப்பு அமைப்பு மற்றும் நீங்கள் ஒரு தெர்மோகப்பிளை சில இடத்தில் வைத்து பின்னர் வெப்பநிலை என்ன என்பதை அளவிடலாம் எனவே இந்த செமஸ்டரில் நீங்கள் செய்யும் ஆய்வகப் படிப்பில் நிறைய தெர்மோகப்பிள்களைப் பார்ப்பீர்கள் பெரும்பாலான சோதனைகள் வெப்பநிலையின் சில அளவீடுகளைக் கொண்டிருக்கும் அதனால் தெர்மோமீட்டர் ரீடரில் பல தெர்மோகப்பிள்கள் வெவ்வேறு திசைகளில் செல்வதைக் காண்பீர்கள் எனவே டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ரீடர் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் தெர்மோகப்பிள் வெவ்வேறு இடங்களிலிருந்து செல்வதைக் காண்பீர்கள் எனவே நீங்கள் ஒரு தெர்மோகப்பிளைப் பயன்படுத்தலாம் எனவே அடிப்படையில் சில தெர்மோகப்பிள் மற்றும் பொருத்தமான புள்ளியில் ஒட்டிக்கொள்கின்றன எனவே இது ஒரு வடிவமைப்பு கேள்வி நான் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் பொருத்தமான புள்ளி என்ன x இல் 0 க்கு சமம் எனவே நாம் x க்கு சமமான 0 இல் ஒட்டிக்கொள்ளலாம் மற்றும் வெப்பநிலை அளவிட அது T 0 என்று அழைக்கப்படுமா என்று சொல்லலாம் எனவே T 0 என்பது அமைப்பின் மையத்தில் வெப்பநிலை நாம் பார்க்கும் ஸ்லாப்பின் மையம் எனவே பூஜ்ஜியத்திற்கு சமமான x இல் T என்பது 2k பிளஸ் Ts ஆல் q dot L சதுரத்தைத் தவிர வேறில்லை எனவே இது வெளிப்படையாக நிலைப்பாட்டின் செயல்பாடு அல்ல சரியா எனவே இங்கிருந்து q புள்ளி என்பது T 0 கழித்தல் Ts என்பதை L சதுரத்தால் 2k ஆல் வகுத்தால் கண்டுபிடிக்கலாம் எனவே அது q டாட் எனவே அசல் சமன்பாட்டில் Tx ஐக் காண்பீர்கள் இது T 0 மைனஸ் Ts ஐ 2k ஆல் L சதுரமாக L சதுரமாக 2k ஆல் 1 மைனஸ் x சதுரத்தால் L சதுரம் கூட்டல் Ts ஆக வகுக்கப்படும் எனவே எனவே அது சமமாக விநியோகிக்கப்படவில்லை என்றால் ஸ்லாப்பில் q புள்ளியின் விநியோகம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் உங்கள் சமன்பாட்டில் நீங்கள் அதை கருத்தில் கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக கேள்வி என்னவென்றால் அது இருந்தால் என்ன ஆகும் q புள்ளி சமமாக விநியோகிக்கப்படவில்லை என்றால் எனவே நீங்கள் உங்கள் மாதிரியை மீண்டும் எழுதலாம் எனவே q புள்ளியே நிலையின் செயல்பாடாக இருந்தால் q புள்ளி நிலையின் செயல்பாடாக இருந்தால் என்ன செய்வது எனவே நீங்கள் உங்கள் மாதிரியை மீண்டும் எழுதலாம் q புள்ளியை நிலையின் செயல்பாடாக மற்றும் தீர்க்கவும் எனவே அது ஒரு பொருட்டல்ல நீங்கள் எளிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் எனவே நான் q புள்ளியை மாறிலி என்று கருதும் போது அது முற்றிலும் பொதுமைப்படுத்தல் இழப்பு இல்லாமல் உள்ளது எனவே q புள்ளியின் செயல்பாடு என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் அதை வைத்து சமன்பாடு தீர்க்கக்கூடியதாக இருந்தால் அதைத் தீர்க்கலாம் நேரியல் அல்லாதது என்றால் சில கட்டுப்பாடுகள் உள்ளன இது நேரியல் என்றால் நீங்கள் பெரும்பாலான நேரியல் அமைப்பின் மூலம் தீர்க்க முடியும் எனவே Tx மைனஸ் Ts வெளிப்பாட்டை கழித்தல் Ts என மீண்டும் எழுதலாம் அது 1 மைனஸ் x சதுரம் L சதுரத்திற்குச் சமம் எனவே இந்த வகையான தீர்வின் சீர்திருத்தம் சில நேரங்களில் ஒற்றுமை தீர்வு என்று அழைக்கப்படுகிறது ஒரு குழாயில் வெப்பச்சலனம் ஒரு குழாயில் லேமினார் ஓட்டம் பற்றி பேசும்போது சில ஒற்றுமை தீர்வுகளை உண்மையில் பார்ப்போம் ஆனால் அதிகபட்ச மதிப்பு அல்லது சமச்சீர் வெப்பநிலையைப் பயன்படுத்தி இந்த வகையான பிரதிநிதித்துவம் மற்றும் தீர்வை அளவிடுவது சில நேரங்களில் ஒற்றுமை தீர்வு என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் அதை எப்போதாவது பார்ப்போம் ஆனால் வரலாற்று நோக்கங்களுக்காக இந்த வகையான பிரதிநிதித்துவம் ஒற்றுமை தீர்வு என்று அழைக்கப்படுகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இந்த விகிதம் இப்போது ஒரு பரவளையச் செயல்பாடாக இருக்கும் மேலும் இது ஒரு பரிமாணமற்ற வெப்பநிலை எனவே இடது புறத்தில் உள்ள அளவு பரிமாணமற்றது என்பதை நினைவில் கொள்க மேலும் பல பொறியியல் அமைப்புகளில் இந்த வகையான அல்லாத பரிமாணமாக்கல் பெரும்பாலும் செய்யப்படுகிறது நாம் உண்மையில் வெப்பச்சலனச் சிக்கல்களைக் கையாளும் போது இந்த வகையான பரிமாணமற்ற முறையைப் பயன்படுத்துவோம் இதுவரை ஏதேனும் கேள்விகள் சரி அடுத்த பிரச்சனைக்கு செல்வோம் எனவே வெப்ப உருவாக்கம் கொண்ட ரேடியல் அமைப்புகள் அல்லது சிலிண்டரைப் பார்ப்போம் எனவே சிலிண்டரைப் பிரதிநிதித்துவப்படுத்துவோம் எனவே நம்மிடம ஒரு திடமான உருளை உள்ளது என்று சொல்லலாம் மற்றும் q dot என்ற அளவீட்டு விகிதத்தில் வெப்பம் உருவாக்கப்படுகிறது அதாவது ஒரு மீட்டர் கனசதுரத்திற்கு வாட் என்ற அளவில் வெப்பம் உருவாக்கப்படுகிறது r0 என்பது அந்த உருளையின் ஆரம் என்றால் Ts என்பது மேற்பரப்பு வெப்பநிலை என்று சொல்லலாம் சரி எனவே ஒருவர் ஒரு மாதிரியை எழுதலாம் மேலும் இது மிகவும் எளிமையானது k க்கு முன்பு நாம் செய்த விதம் மற்றும் இது ஒரு 1 D அமைப்பு என்று நாம் கருதினால் 1 டி சிஸ்டம் ஸ்டேடி ஸ்டேட் 1 டி ஸ்டேடி ஸ்டேட் சிஸ்டம் பிறகு k ஐ 1 ஆல் ஆர் டி ஆல் டிஆர் பிளஸ் க்யூ டாட் 0 க்கு சமமாக சொல்லலாம் எனவே அது மாதிரி எல்லை நிபந்தனைகள் என்ன நீங்கள் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா மாணவர் Tsக்கு சமமான r0 க்கு சமமான T மற்ற எல்லை நிலைமை பற்றி என்ன இது 2 புள்ளி எல்லை மதிப்பு பிரச்சனை இல்லையா எனவே 0 க்கு சமமான r இல் dr ஆல் dT 0 ஆகும் சரி ஃப்ளக்ஸ் இல்லை அது ஏன் 0 க்கு சமமான r இல் ஃப்ளக்ஸ் இல்லை எனவே இயற்கை அமைப்பில் ஒரு சமச்சீர் இருப்பதால் தான் எனவே இந்த சமச்சீர் நிபந்தனையை விதிக்கிறது dT ஆல் dr சமம் 0 ல் r சமம் 0 எனவே மீண்டும் நான் இந்த சிக்கலை இங்கே தீர்க்கப் போவதில்லை இந்த சமன்பாடுகளை இங்கே தீர்க்கவும் எனவே தீர்வு T r என்பது 4 k ஆல் r சதுரம் மற்றும் Ts q புள்ளி r0 சதுரம் 4 k மற்றும் q dot ஐ 4 k ஆல் r0 சதுரம் 1 கழித்தல் r r0 சதுரம் கூட்டல் Ts என்று மாற்றி எழுதலாம் எனவே மீண்டும் ஒருமுறை நாம் முன்பு செய்ததைப் போன்ற அளவீட்டை அறிமுகப்படுத்தினால் நடுப்புள்ளி வெப்பநிலை போன்றவற்றைப் பார்ப்பது போல எனவே நடுப்புள்ளி வெப்பநிலை என்னவென்று நமக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே T0 ஆனது q புள்ளி r0 சதுரத்தால் 4 k மற்றும் Ts ஆல் வழங்கப்படுகிறது எனவே அது நடுப்புள்ளியில் வெப்பநிலை எனவே q புள்ளி T0 மைனஸ் Ts ஆல் 4 k ஆல் r0 சதுரமாக வழங்கப்படுகிறது எனவே நாம் முன்பு செய்ததைச் சரியாகச் செய்தோம் நாம் அதை வெப்பநிலை விநியோகத்தில் மாற்றலாம் மற்றும் நாம் அதை கண்டுபிடிப்போம் T r ஆனது T0 கழித்தல் Tsக்கு சமமாக 4 k ஆல் r0 சதுரமாக r0 சதுரமாக 4 k ஆல் வகுக்கப்படும் அச்சச்சோ நான் தவறு செய்துவிட்டேனா மாணவர் ஆமாம் அது வேறு வழியில் இருக்க வேண்டும் 4 k x r0 சதுரத்தில் எனவே T0 மைனஸ் Ts ஐ 4k ஆல் r0 சதுரத்தால் பெருக்கினால் r0 சதுரம் 4 k ஆல் 1 கழித்தல் r ஆல் r0 சதுரம் கூட்டல் Ts எனவே இதை Tr மைனஸ் Ts ஆல் வகுத்து 1 மைனஸ் r ஆல் r0 முழு சதுரத்திற்கு சமமாக எழுதலாம் எனவே அது வெப்பநிலை சுயவிவரம் வெப்பநிலை வெப்ப பரிமாற்ற வீதம் ரேடியல் நிலையின் செயல்பாடு என்பதை மீண்டும் ஒருமுறை நாம் தெளிவாகக் காணலாம் எனவே ரேடியல் அமைப்பில் நாம் பார்த்ததைப் போலல்லாமல் இது நிலையானது அல்ல வெப்ப உருவாக்கம் இல்லாமல் வெப்ப பரிமாற்ற வீதம் நிலையானது என்று பார்த்தோம் இருப்பினும் உற்பத்தி இருக்கும்போது வெப்ப பரிமாற்ற வீதம் நிலையானதாக இருக்காது எனவே நீங்கள் உள்ளுணர்வாக யூகிக்கக்கூடிய அல்லது உள்ளுணர்வாக நீங்கள் அடையாளம் காண்பது சமன்பாட்டிலிருந்து வெளியேறும் ஒன்று அது வெளியேறவில்லை என்றால் நீங்கள் உள்வாங்கியது பெரும்பாலும் தவறாக இருக்கலாம் அல்லது மாதிரி சமன்பாடு தவறாக இருக்கலாம் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று எனவே இந்தப் படிப்புக்கான சிக்கல்களைத் தீர்க்கும் விஷயங்களிலும் மற்றும் வேறு எந்த பொறியியல் முறையிலும் எந்தப் பிரச்சினையாக இருந்தாலும் நீங்கள் இந்த 2 விஷயங்களைப் பார்க்க வேண்டும் நீங்கள் முதலில் உள்ளுணர்வு செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் மாதிரி சமன்பாட்டை எழுத வேண்டும்